I V குணவளைவுகளையும் குணவளைவுகளில் உள்ள குறிப்பிடத்தகுந்த புள்ளிகளையும் பார்த்து விட்ட பின்பு அதன் தரவு தாள்களை பார்க்க அனேகமாக இப்பொழுது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் தரவு தாள்களை படிப்பதும் தரவுத் தாள் அளவுருக்களை I V குணவளைவின் குறிப்பிடத்தக்க புள்ளிகளோடு விவரணை ஆக்கம் செய்ய முயற்சிப்பதும் I V குணவளைவின் குணாதிசயங்களையும் ஒளிமின்னழுத்த பேனல்களை தேர்வுசெய்யவும் ஆழ்ந்த நுண்ணறிவை தரும்

இந்த பக்கமானது ஒளிமின்னழுத்த தொகுதிகளின் தரவுதாள்களை காட்டுகிறது இது ஒரு poly crystalline 210 Watts முதல் 240 Watts தொகுதியாகும் இங்கே நிறைய நிரல்களை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நிரலும் ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜ் பேனலை குறிக்கிறது இதுவே நாம் விரும்பும் அளவுருக்களாகும் பின்பு அவை எவ்வாறு I V குணவளைவுகளோடு விவரண ஆக்கம் செய்யப்படுகின்றன என்பதை நாம் பார்ப்போம் குறிப்பிட்ட wattage கொண்ட ஒரு வழக்கமான 240 வாட் உச்சம் கொண்ட ஒரு பேனலை பார்ப்போம் அதன் ஒவ்வொரு அளவுருக்களையும் படிக்க முயற்சிப்போம்

மேலும் அவை நாம் படிக்கும் I V குணவளைவுகளோடு எவ்வாறு விவரணை ஆக்கம் செய்யப்படுகின்றன என்பதை பாருங்கள் தரவு தாள்களோடு அதை நன்றாகபுரிந்துகொள்ள உதவும் வகையில் I V குணவளைவுகளை இங்கே வைத்துள்ளோம் ஒளிமின்னழுத்த பேனலின் I V குணவளைவை இங்கே நாம் இப்பொழுது வைத்திருக்கிறோம் இந்த இந்த அளவுருக்களை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த நிரலை எடுத்துக்கொள்வோம் அதன் பொருளானது நாம் 240 வாட் ஒளிமின்னழுத்த பேனலை எடுத்துள்ளோம் இப்போது isc யை எடுத்துக் கொள்வோம் அதாவது 8 99 ஆம்பியர் இங்கே 8 99 ஆம்பியர் என குறித்துக் கொள்வோம் தரவுதாளில் கொடுத்துள்ளபடி Voc 36 72 ஆகும் ஆகவே இங்கே கீழே 36 7 volts என்று நாம் எழுதமுடியும் உச்சமான சக்தி புள்ளியில்மின்சாரம் Imp உச்சமான சக்தி புள்ளியில் தொடர்புடைய மின்னழுத்தம் Vmp என மேலும் அளவுருக்கள் நம்மிடம் உள்ளன இந்த Vmp யில் என்ற Vm என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் இது Imp ஆகவே இந்த இரண்டையும் நீங்கள் பார்த்து ஒளிமின்னழுத்த பேனலின் மீது விவரண ஆக்கம் செய்யும் பொழுது இது 7 96 Amps க்கு சமம் ஆகும் மேலும் இது 30 18 Volts இப்போது இது ஒரு 240 Watt பேனல் அடிப்படையில் அதன் பொருள் என்னவென்றால் பேனலின் வழங்கும் திறன் உச்சபட்ச சக்தியாக 240 வாட் நாம்வைத்திருக்கிறோம் என்பது அதாவது இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த புள்ளி 7 96 x 30 1 volts மூலமும் நீங்கள் அதைப் பெறலாம் p என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தியிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் p என்பது உச்சத்தை குறிக்கிறது ஆகவே ஒளிமின்னழுத்த தொகுதி தரவு தாள் சொல்லாக்கத்தில் வாட் உச்சம் என்பதையே பயன்படுத்துகிறோம் அது அதிகபட்ச சக்தி புள்ளியை குறிக்கிறது ஆகவே பொதுவாக இதை நாம் எழுதுவோம் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது நம்மிடம் 240 வாட்உச்சம் இருக்கிறது I V குணவளைவில் நாம் பார்ப்பதை போல இவை மின்சாரம் மற்றும் மின் அழுத்தங்களும் ஆகும் எந்த விழும்சூரிய சக்தியில் இந்த எல்லா மதிப்புகளும் பொருந்தும் ஆகவே பொதுவாக தரநிலை விழும் சூரிய சக்தி ஒன்றுஉள்ளது 25 டிகிரி சென்டிகிரேடுவெப்பநிலையில் இது 1 kW meter square இப்போது இது தர நிலையான தனிமைப்படுத்துதல் ஆகும் 25 டிகிரி சென்டிகிரேடு என்பது தரநிலை வெப்பநிலை ஆகும் ஆகவே இது பற்றி குறிப்பிடப்படாவிட்டால் 25 டிகிரி சென்டிகிரேட் சுற்றுப்புற வெப்ப நிலையில் ஒரு சதுர மீட்டருக்கு தரநிலை விழும் சூரிய சக்திக்காக இந்த எல்லா மதிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது